ப்ரிஸின் கோணம் கோண சிதறல் மற்றும் கொடுக்கப்பட்ட ப்ரிஸின் சிதறல் சக்தி பற்றிய கலந்துரையாடல் இன்று ஸ்பெக்ட்ரோமீட்டர்களைப் பயன்படுத்தி ப்ரிஸம் குறித்த சோதனைகளை நாங்கள் காண்பிப்போம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் எவ்வாறு இயங்குகிறது ஸ்பெக்ட்ரோமீட்டரின் கூறுகள் என்ன என்பதை நாங்கள் உங்களுக்குக் காட்டியுள்ளோம் ப்ரிஸத்தைப் பயன்படுத்தி அல்லது பெறுவதற்காக சோதனை செய்வதற்கு இணையான கதிர்களுக்கு ஸ்பெக்ட்ரோமீட்டரை சரிசெய்ய வேண்டும் மற்றும் படத்தைப் பார்க்க வேண்டும் நாம் காட்டிய சரிசெய்தல் சமநிலைக்கு குறைவு இப்போது இன்று ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஸ்பெக்ட்ரோமீட்டர் சமன் செய்யப்பட்டுள்ளது என்று கருதுகிறேன் அது இணையான கதிர்களுக்கு கவனம் செலுத்துகிறது இப்போது இன்று நாம் ப்ரிஸத்தைப் பயன்படுத்தி பரிசோதனை செய்வோம் ப்ரிஸத்தைப் பயன்படுத்தி இந்த சோதனைகளின் நோக்கம் என்ன சோதனைகளின் நோக்கம் கொடுக்கப்பட்ட ப்ரிஸின் கோணத்தை தீர்மானிக்கிறது ப்ரிஸம் வழங்கப்பட்டால் ப்ரிஸம் இப்போது கொடுக்கப்பட்டால் ப்ரிஸின் கோணம் என்ன ஒருவர் தீர்மானிக்கக்கூடிய ப்ரிஸின் கோணம் என்ன கொடுக்கப்பட்ட நிறமாலை கோடுகளுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிஸின் குறைந்தபட்ச விலகலின் கோணத்தை இரண்டாவதாக தீர்மானித்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட அலைநீள ஒளியைக் குறிக்கிறது ஒருவர் ப்ரிஸத்தின் குறைந்தபட்ச விலகலை தீர்மானிக்க முடியும் என்பதைக் கண்டறிய முடியும் மூன்றாவது இந்த ப்ரிஸத்தின் பொருளின் ஒளிவிலகல் குறியீட்டைக் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து இந்த குறைந்தபட்ச விலகல் அலைநீளத்தைப் பொறுத்தது ப்ரிஸத்தின் கோணம் அலைநீளத்தைப் பொறுத்தது நீங்கள் சூத்திரத்தைக் கண்டால் ஒளிவிலகல் குறியீடு அதுவும் அலைநீளத்தின் செயல்பாடு ஒளிவிலகல் குறியீடு எவ்வாறு அலைநீளத்தைப் பொறுத்தது ஒரு சூத்திர உறவு உள்ளது அது க uch சி உறவு க uch ச்சி சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது லாம்ப்டா சதுரத்தால் A பிளஸ் B க்கு சமமான லாம்ப்டாவின் செயல்பாடாக n ஒளிவிலகல் குறியீடு உள்ளது A மற்றும் B ஆகியவை ப்ரிஸத்திற்கு நிலையானவை ஒளிவிலகல் குறியீடு லாம்ப்டாவைப் பொறுத்தது இது உறவு இதைப் பயன்படுத்தி பரிசோதனையைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த க uch சி மாறிலியைக் கண்டுபிடிக்க முடியும் அதையும் நாங்கள் நிரூபிப்போம் கொடுக்கப்பட்ட ப்ரிஸின் சிதறல் சக்தியைக் கணக்கிடுவோம் ப்ரிஸம் சிதறல் சக்தியைக் கொண்டுள்ளது ஏனெனில் இந்த ஒளிவிலகல் குறியீடானது அலைநீளத்தைப் பொறுத்தது ப்ரிஸத்தின் சிதறல் சக்தியை ஒருவர் கணக்கிட முடியும் ஒருவர் கண்டுபிடிக்க முடியும் மேலும் கொடுக்கப்பட்ட ப்ரிஸத்தின் தீர்க்கும் சக்தியையும் ஒருவர் கண்டுபிடிக்க முடியும் ஒரு ப்ரிஸம் எனக்கு வழங்கப்பட்டால் ஸ்பெக்ட்ரோமீட்டரைப் பயன்படுத்தி நான் பரிசோதனை செய்ய முடியும் மேலும் ப்ரிஸத்தின் கோணம் என்ன ஒரு ஒளியின் ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கான ப்ரிஸின் குறைந்தபட்ச விலகல் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க முடியும் வெவ்வேறு அலைநீளத்திற்கான ப்ரிஸின் குறைந்தபட்ச விலகல் ப்ரிஸத்தின் பொருளின் ஒளிவிலகல் குறியீட்டை ஒருவர் காணலாம் மற்றும் ஒளிவிலகல் குறியீடு என்பது அலைநீளத்தின் செயல்பாடாகும் ஒளியானது ஒளிவிலகல் குறியீட்டை அலைநீளத்தின் செயல்பாடாகக் கண்டறிய முடியும் ஒளிவிலகல் குறியீட்டு அலைநீளத்துடன் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் ஒளிவிலகல் குறியீட்டிற்கும் அலைநீளத்திற்கும் இடையிலான உறவை ஒருவர் சரிபார்க்க முடியும் இது க uch சி உறவு க uch சி சூத்திரம் மற்றும் சிதறல் சக்தி ப்ரிஸத்தின் சிதறல் சக்தி மற்றும் ப்ரிஸின் சக்தியைத் தீர்ப்பது அவை என்ன அல்லது அந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை நான் முதலில் விளக்குகிறேன் இந்த சோதனை முற்றிலும் ஒளிவிலகல் மற்றும் ஒளியின் பிரதிபலிப்பை அடிப்படையாகக் கொண்டது சரி பிரதிபலிப்பு மற்றும் ஒளிவிலகல் சட்டங்களின் பிரதிபலிப்பு சட்டங்கள் நம் அனைவருக்கும் நன்கு தெரியும் ஆனால் நான் அந்த சட்டங்களை மீண்டும் செய்கிறேன் இது ஒரு ஊடகத்தின் பிரதிபலிப்பாகும் இது ப்ரிஸமாகவும் இருக்கலாம் நிகழ்வுகளின் கோணம் பிரதிபலிப்பு கோணத்திற்கு சமம் என்பதை இங்கே நாம் அனைவரும் அறிவோம் இது முதல் விதி இரண்டாவது சட்டம் மிகவும் முக்கியமானது புறக்கணிக்கப்படுகிறது சம்பவ கதிர் சாதாரண மற்றும் பிரதிபலித்த கதிர் போன்றவை ஒரே விமானத்தில் இருக்கும் இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது பிரதிபலிப்பு நிகழ்வு கோணத்தின் கோணம் இது இந்த விமானத்தில் இருக்கக்கூடும் இது மற்ற விமானத்தில் இருக்கலாம் இந்த கதிர் மற்ற விமானத்திலும் இருக்கலாம் அது ஒரு கூம்பு உருவாகலாம் இது பிரதிபலிப்பு கோணத்துடன் ஒரு கூம்பு உருவாகலாம் சரி இந்த பிரதிபலிப்பை இந்த திசையில் அல்லது இந்த திசையில் இந்த முதல் சட்டம் சொல்ல முடியாத அதே கோணத்தில் காண்பீர்கள் முதல் சட்டத்தின்படி இந்த திசையில் இந்த பிரதிபலிப்பையும் ஒருவர் காணலாம் ஆனால் இரண்டாவது சட்டம் இப்போது இந்த திசையில் பார்க்க முடியாது என்று கூறுகிறது இது இந்த திசையில் இருக்கும் ஏனெனில் இந்த நிகழ்வு கதிர் பிரதிபலித்த கதிர் மற்றும் இயல்பானது இந்த மூன்று பேரும் ஒரே விமானத்தில் இருக்க வேண்டும் இந்த நிகழ்வின் விமானம் இது நிகழ்வின் விமானம் என்று அழைக்கப்படுகிறது நீராவியின் விமானம் நிகழ்வுகளின் விமானம் புறக்கணிக்கப்பட்டாலும் இந்த இரண்டாவது சட்டம் மிகவும் முக்கியமானது அடுத்த ஒளிவிலகல் விலகல் இந்த ஸ்னெல்லின் சட்டத்தை நீங்கள் அறிவீர்கள் இது சம்பவ கதிர் இது ஒளிவிலகல் கதிர் இது இயல்பானது மீண்டும் ஒளிவிலகல் இரண்டாவது விதி பிரதிபலிப்பின் இரண்டாவது விதி போன்றது நிகழ்வு கதிர் சாதாரண மற்றும் ஒளிவிலகல் கதிர் மீண்டும் அதே நீராவி n இல் நீராவி உள்ளது இது இந்த திசையில் பிரதிபலிக்கப்படலாம் இது கோணத்தை ஒரே மாதிரியாக வைத்திருக்கும் இந்த திசையில் பிரதிபலிக்கப்படலாம் ஆனால் இரண்டாவது திசையின்படி இந்த திசை அனுமதிக்கப்படாது ஆனால் முதல் சட்டத்தின்படி இது அனுமதிக்கப்படுகிறது எனவே முதல் சட்டம் ஸ்னெல்லின் சட்டம் ஸ்னெல்லின் விதி இது n 1 n 2 முதல் நடுத்தர மற்றும் இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் குறியீடு மற்றும் இந்த நிகழ்வு கோணம் தீட்டா 1 மற்றும் ஒளிவிலகல் கோணம் தீட்டா 2 n 1 பாவம் தீட்டா 1 n 2 பாவ தீட்டா 2 க்கு சமம் பிற ஊடகங்கள் இருந்தால் also n 3 sin theta 3 etcetera etcetera ஒருவர் எழுதலாம் ஸ்னெல்லின் சட்டம் உள்ளது ஸ்னெல்லின் சட்டத்தின்படி n 1 பாவம் தீட்டா 1 n 2 பாவத்திற்கு சமம் தீட்டா 2 சரி தீட்டா 1 நிகழ்வு கோணம் மற்றும் தீட்டா 2 விலகல் கோணம் இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒன்று பிரதிபலிப்பு மற்றொன்று ஒளிவிலகல் இதை நாம் ப்ரிஸம் கோட்பாட்டின் ப்ரிஸம் சோதனைக்கு பயன்படுத்துவோம் ஒளிவிலகலுக்கு ஒளிவிலகல் குறியீடு மிகவும் முக்கியமானது இது நடுத்தரத்தின் ஒரு சொத்து மற்றும் வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கு சமமான n ஒளிவிலகல் குறியீட்டால் வரையறுக்கப்படுகிறது இது ஊடகத்தின் ஒளியின் வேகத்தால் நடுத்தரத்தின் ஒளிவிலகல் குறியீடாகும் ஒருவர் லாம்ப்டாவுக்கு சமமாக n ஐ எழுதலாம் lambda n என்றால் நடுத்தரத்தில் ஒளியின் அலைநீளம் மற்றும் வெற்றிடத்தில் இந்த லாம்ப்டா அலைநீளம் இந்த உறவு C வேகம் அலைநீளத்திற்கு அதிர்வெண்ணுக்கு சமமாக வந்துள்ளது இங்கிருந்து இந்த உறவைப் பயன்படுத்தி ஒருவர் வெற்றிடத்திலும் நடுத்தரத்திலும் அலைநீளத்தின் விகிதத்திற்கு சமமான ஒளிவிலகல் குறியீட்டைப் பெறலாம் ஆகவே ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு பயணிக்கிறது இது அதிர்வெண் உண்மையில் நேரம் அப்படியே இருக்காது அது அலைநீள மாற்றங்கள் மட்டுமே அதனால்தான் இந்த உறவை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஸ்னெல்லின் சட்டத்தின்படி ஒளிவிலகல் குறியீட்டை ஒருவர் n 1 பாவம் தீட்டா 1 க்கு சமம் n 2 பாவம் தீட்டா ஓ 2 பாவம் தீட்டா 2 பாவம் தீட்டா 1 பயனற்ற கோணம் மற்றும் நிகழ்வு கோணத்தை பிரதிபலிக்கும் நடுத்தர ஒன்று இங்கே இருந்தால் நடுத்தர ஒன்று மற்றும் நடுத்தர இரண்டின் ஒளிவிலகல் குறியீட்டின் விகிதத்திற்கு சமம் பின்னர் n 1 ஒன்று மற்றும் n 2 ஒரே மாதிரியாக இருக்கும் 1 ஆல் n பாவம் தீட்டா 2 க்கு சமம் பாவம் தீட்டா 1 n பாவத்திற்கு சமம் தீட்டா 1 நிகழ்வின் கோணத்தின் பாவம் ஒளிவிலகல் கோணத்தின் பாவத்தால் வகுக்கப்படுகிறது இது ஒளிவிலகல் குறியீடாகும் இவை நன்கு அறியப்பட்டவை என்று நான் நினைக்கிறேன் வகுப்பு 10 ஆம் வகுப்பில் இதைப் பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் இப்போது ப்ரிஸம் இந்த சோதனைக்கு ப்ரிஸத்தைப் பயன்படுத்துவோம் உண்மையில் பல்வேறு வகையான ப்ரிஸ்கள் கிடைக்கக்கூடிய சிதறல் ப்ரிஸம் பிரதிபலிப்பு ப்ரிஸம் துருவமுனைக்கும் ப்ரிஸம் பல்வேறு வகையான ப்ரிஸ்கள் கிடைக்கின்றன சிதறல் ப்ரிஸம் அவை மீண்டும் பல்வேறு வகையான சிதறல் ப்ரிஸம் எனவே முக்கோண ப்ரிஸம் பெலின் ப்ரோகா ப்ரிஸம் சரி துருவமுனைக்கும் ப்ரிஸம் நிக்கோல் ப்ரிஸம் வாலஸ்டன் ப்ரிஸம் இந்த நான்கு வகையான ப்ரிஸங்களையும் நான் பயன்படுத்தியதால் இந்த நான்கு பெயர்களை நான் இங்கு எழுதியுள்ளேன் அதனால்தான் என்னிடம் பல வகைகள் உள்ளன ஆனால் நான் இந்த நான்கை மட்டுமே குறிப்பிட்டுள்ளேன் ஏனென்றால் நான் இதைப் பயன்படுத்தினேன் அநேகமாக நான் அந்த ப்ரிஸத்தை ஒளியியலில் வெவ்வேறு சோதனைகளுக்குப் பயன்படுத்துவேன் உங்களுக்குக் காண்பிப்பேன் இந்த விஷயத்தில் இங்கே நாம் முக்கோண ப்ரிஸம் முக்கோண ப்ரிஸைப் பயன்படுத்துவோம் அது சமபக்க முக்கோண ப்ரிஸம் ஆகும் இது ப்ரிஸின் இந்த வகை வடிவமாகும் இது இரண்டு செவ்வக கட்டங்களைக் கொண்டுள்ளது இது ஒன்று மற்றும் மூன்று மன்னிக்கவும் இரண்டு முக்கோண கட்டம் மற்றும் மூன்று செவ்வக கட்டம் இது முக்கோண கட்டம் மற்றும் இதுவும் இந்த மூன்று செவ்வக கட்டமும் இது பின்னர் இதுவும் பின்னர் மற்றொன்று இந்த மூன்று செவ்வக கட்டத்தில் ஒன்று அடிப்படை இது ஒளியியல் இது வெளிப்படையானது அல்ல இரண்டு கட்டங்கள் இரண்டு செவ்வக கட்டங்கள் பிரதிபலிப்புக்கு வெளிப்படையானவை மற்றும் ஒளிவிலகல் இந்த இரண்டு வெளிப்படையான கட்டங்களைப் பயன்படுத்தும் ப்ரிஸில் ஒளி விழும்போது இங்கே இந்த ஊடகத்திற்கு ஒரு மாறுபாடு உள்ளது மீண்டும் மற்ற கட்டத்திலிருந்து வெளியேறும் போது இங்கே மீண்டும் நடுத்தரத்திலிருந்து இங்கே விலகல் அங்கே இருக்கும் இதை நாம் ஒரு வெளிப்படும் கதிர் வெளிப்படும் கதிர் என்று சொல்கிறோம் இது ஒரு சம்பவ கதிர் இது சம்பவ கதிர் இது சம்பவக் கதிரின் திசையாகும் வெளிப்படும் கதிரின் திசையும் இதுதான் உண்மையில் ப்ரிஸில் ஒளிவிலகலுக்குப் பிறகு நாம் ஒளியைப் பெறுகிறோம் அசல் திசையிலிருந்து விலகி அது இந்த திசையில் செல்கிறது விலகலின் கோணம் என்ன இதை நீட்டினால் இது விலகலின் கோணம் பிரதிபலித்த ஒன்று அசல் திசையிலிருந்து விலகியுள்ளது இது விலகலின் கோணம் மற்றும் இது நிகழ்வின் கோணம் இது பிரதிபலிப்பின் கோணம் இது ப்ரிஸத்தைப் பற்றியது இது மிகவும் எளிமையானது மற்றும் நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்திருந்தாலும் சிதறல் என்றால் என்ன சிதறல் என்பது ப்ரிஸில் நிறத்தை பிரிக்க வைக்கும் நிகழ்வுகள் வெள்ளை ஒளி என்று கூறுகின்றன வெள்ளை ஒளி என்பது எல்லா வகையான வண்ணங்களையும் கொண்டுள்ளது இது வெவ்வேறு வண்ணங்களின் வெவ்வேறு அலைநீளங்களைக் கொண்டுள்ளது அது ப்ரிஸத்திற்கு செல்லும் போது அது ப்ரிஸத்திற்கு அல்லது வேறு ஏதேனும் பெறும்போது வண்ணங்கள் விசேஷமாக பிரிக்கப்பட்டால் வண்ணங்கள் விசேஷமாக விண்வெளியில் பிரிக்கப்பட்டால் அதை தனித்தனியாகக் கண்டால் அது சிதறல் என்று அழைக்கப்படுகிறது வெவ்வேறு இடையே எவ்வளவு இடைவெளி இருக்கும் வெவ்வேறு வண்ணங்களில் வண்ணங்கள் அதுதான் ப்ரிஸத்தின் சக்தி ப்ரிஸத்தின் சிதறல் சக்தியின் அடிப்படையில் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் ஒரு குறிப்பிட்ட வெளிப்படையான பொருளுக்கு n லாம்ப்டா இடையேயான தொடர்பு நான் குறிப்பிட்டுள்ளபடி க uch ச்சியின் சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது இது ப்ரிஸத்தின் இந்த பொருளின் இந்த ஒளிவிலகல் குறியீட்டுடன் மற்றும் ஒளியின் அலைநீளத்துடன் தொடர்புடையது இது இது இது சிதறலுடன் தொடர்புடையது மற்றும் நிச்சயமாக B இன் பெரிய மதிப்பு B இன் மதிப்பு பெரியது இங்கே என்ன தொடர்பு இது லாம்ப்டா சதுரத்தின் நிலையான A பிளஸ் B ஆகும் நடுத்தரத்தின் இந்த சிதறலை விட B பெரிதாக இருந்தால் அது இந்த பொருளின் மாறிலியின் முக்கியத்துவமாக இருக்கும் அதனால்தான் சோதனையிலிருந்து நாம் க uch ச்சியின் மாறிலியைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் ஏனெனில் அதிக மதிப்பைக் கொண்ட பொருளை நீங்கள் காணலாம் பின்னர் அந்த ஊடகத்தின் சிதறல் சக்தி அதிகமாக இருக்கும் இப்போது ப்ரிஸத்தின் மற்றொரு முக்கியமான பண்புகள் குறைந்தபட்ச விலகலின் கோணம் ஆகும் ப்ரிஸம் அவற்றின் குறைந்தபட்ச விலகலின் கோணத்தால் வகைப்படுத்தப்படுகிறது ப்ரிஸம் முகத்தில் ஒன்றிற்கு சம்பவ கோணத்தை சரிசெய்வதன் மூலம் குறைந்தபட்ச விலகல் கோணம் அடையப்படுகிறது அதாவது ப்ரிஸத்தின் வழியாக செல்லும் கதிர் ப்ரிஸின் அடித்தளத்திற்கு இணையாக இருக்கும் இந்த நிகழ்வின் கோணம் சரிசெய்யப்படும் இது ப்ரிஸத்தின் உள்ளே உள்ள ஒளிவிலகல் கதிர் பிரிஸின் அடித்தளத்திற்கு இணையாக இருக்கும் பின்னர் அந்த நிலையில் அந்த நிலையில் குறைந்தபட்ச விலகல் எதுவாக இருந்தாலும் விலகல் கிடைக்கும் குறைந்தபட்ச விலகலின் போது இந்த நிகழ்வின் கோணமும் வெளிப்படும் கோணமும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதையும் காணலாம் இங்கே நான் இந்த ஒளிவிலகல் கோணத்தை காட்டியுள்ளேன் இது ப்ரிஸம் கோணத்தின் பாதி 2 ஆல் 2 ஆகும் மேலும் நிகழ்வின் கோணம் ப்ரிஸத்தின் கோணத்தின் பாதி மற்றும் குறைந்தபட்ச விலகலின் கோணத்தின் பாதிக்கு சமம் எளிய வடிவவியலில் இருந்து இந்த உறவைக் காட்ட முடியும் இது ஸ்னெல்லின் சட்டத்தின்படி மற்றும் அங்கிருந்து n ஒளிவிலகல் குறியீட்டு n பாவத்திற்கு சமம் ஒரு பிளஸ் டெல்டா n 2 ஆல் பாவத்தால் வகுக்கப்படுகிறது A ஆல் 2 விலகல் கோணத்தின் முக்கியத்துவம் மற்றும் ப்ரிஸத்தின் கோணத்தின் முக்கியத்துவம் இங்கே இருந்து நீங்கள் காணலாம் ப்ரிஸத்தின் பொருளின் ஒளிவிலகல் குறியீட்டை நீங்கள் கணக்கிட முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒரு ப்ரிஸத்தின் அடுத்த தீர்க்கும் சக்தி ஒரு ப்ரிஸத்தின் தீர்க்கும் சக்தி என்ன தீர்க்கும் சக்தி இந்த விஷயத்தில் கருவியின் திறனைக் குறிக்கிறது எங்கள் ப்ரிஸம் தனித்தனி நிறமாலை கோடுகள் அல்லது இரண்டு அண்டை அலைநீளங்களான லாம்ப்டா மற்றும் லாம்ப்டா பிளஸ் டெல் லாம்ப்டாவின் உருவங்களை உருவாக்குகிறது அலைநீளம் பிராந்திய லாம்ப்டாவில் இதன் பொருள் என்ன உங்களிடம் இரண்டு மிக நெருக்கமான அலைநீள லாம்ப்டா மற்றும் லாம்ப்டா பிளஸ் டெல் லாம்ப்டா இருந்தால் இது ப்ரிஸின் வழியாக சிதறல் சிதறல் சக்தியின் படி ப்ரிஸம் வழியாக சென்றால் இது கதிர்வீச்சுக்கு நாம் ப்ரிஸம் மூலம் பிரதிபலித்த பிறகு தனித்தனியாகக் காணலாம் விசேஷமாக நாம் அவர்களைப் பார்க்க முடியுமா அவற்றைப் பிரிக்கலாம் இல்லையா கருவியின் சக்தியைத் தீர்க்கும் வகையில் நாங்கள் வரையறுக்கிறோம் அது ப்ரிஸத்தின் தீர்க்கும் சக்தியை வரையறுக்கிறது அல்லது அலைநீள டெல் லாம்ப்டாவைப் பொறுத்து பிரிப்பதன் மூலம் பிரிக்கப்பட்ட லாம்ப்டாவுக்கு சமமாக வரையறுக்கப்படுகிறது தீர்க்கும் சக்தியின் வரையறை உள்ளது மற்றும் குறிப்பு நேரம் 2340 பொதுவான வரையறை இது ப்ரிஸத்திற்காக இருக்கலாம் அதை உருவாக்குவதற்காக இருக்கலாம் ப்ரிஸத்தின் தீர்க்கும் சக்தி b க்கு சமம் என்பதை ப்ரிஸம் ஒருவர் காட்ட முடியும் b என்பது அடித்தளத்தின் நீளத்தை d n ஆக d lambda n ஆல் ஒளிவிலகல் குறியீடாகும் அலைநீளத்துடன் ஒளிவிலகல் குறியீட்டின் மாற்றம் இது ப்ரிஸத்தின் தீர்க்கும் சக்தி பத்திரிகை வரையறையைப் பயன்படுத்துவதன் மூலம் வந்த இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துதல் ஒன்று பெற வேண்டும் மற்றும் பெறுவது மிகவும் கடினம் அல்ல இவை ப்ரிஸத்தின் சிதறல் தீர்க்கும் சக்தி ப்ரிஸத்தின் மீதான சோதனைக்கு நான் எதைப் பயன்படுத்தினாலும் எல்லா விதிமுறைகளையும் திருத்துகிறேன் என்று வரையறுத்தேன் அடுத்து ஒவ்வொன்றாக பரிசோதனை செய்வோம் முதல் சோதனைகளை வகுப்பில் தான் காண்பிப்பேன் என்று நினைக்கிறேன் என்னை இங்கே நிறுத்த விடுங்கள்